சாலிட்வொர்க்ஸ் தொடர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் என் எல் வழங்கும் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் விரிவுரைகளுக்கு வருக இன்றைய வகுப்பில் 3D வடிவவியல்களை உருவாக்க சில சாலிட்வொர்க் கட்டளைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் கற்றுக்கொள்வோம் இன்றைய வகுப்பில் முக்கியமாக நாம் ஒரு சிலிண்டர் ஒரு குழாய் மற்றும் அடுப்புக்கலன் ஆகியவற்றைக் கட்டுவோம் சாலிட்வொர்க்கைப் பயன்படுத்தி இந்த கூட்டு வரைபடங்களை எவ்வாறு உருவாக்குவது அதற்காக தண்டு மற்றும் வட்டு ஏற்பாடு என்று பெயரிடப்பட்ட ஒன்றை உருவாக்குவோம் ஒரு சதுர துளைக்குள் ஒரு செவ்வக பட்டை பொருத்தமாக இருக்குமாறு வரைவோம் இந்த விஷயங்களை எவ்வாறு நாம் கூட்டு வரைபடங்களாக இணைப்பது என்பதை நாம் பார்ப்போம் சாலிட்வொர்க்கை இருமுறை கிளிக் செய்த பிறகு ஒரு புதிய பகுதி வரைபடத்தைத் திறந்தால் இந்த வெள்ளை வெற்றுத் திரை நமக்கு இருக்கும் இதில் முப்பரிமாண உருளையை உருவாக்க சுழல் கட்டளையைப் பயன்படுத்துகிறோம் முதலாவதாக நாம் எப்போதும் முன் தளம் மேல் தளம் அல்லது வலது தளத்துடன் தொடங்குவோம் முன் தளம் கிளிக் செய்தால் முன் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் உருளையை நாம் கட்ட விரும்புகிறோம் ஸ்கெட்ச் பயன்முறையில் ஒரு வட்டத்திற்குச் சென்று சில புள்ளிகளைக் கண்டுபிடித்து அதன் ஆரம் 25 அலகுகளாக மாற்றவும் எக்ஸ்ட்ரூட் அம்சங்கள் பெட்டிக்குச் செல்லுங்கள் 50 அலகுகளுக்குச் சென்று சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இது எக்ஸ்ட்ரூட் பெட்டி தளத்தைப் பயன்படுத்தி சிலிண்டர்களை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும் இதை ஒரு சுழல் கட்டளையைப் பயன்படுத்தியும் கட்டமைக்க முடியும் உதாரணமாக நம்மிடம் ஒரு மையக் கோடு இருந்தால் ஒரு செவ்வகத்தை 360 டிகிரிகளால் சுழற்றினால் ஒரு சிலிண்டரைக் கட்டும் நிலையில் இருப்போம் அது எப்படி என்று நாம் பார்ப்போம் அங்கே புதியது பகுதி சரி என கிளிக் செய்க முன் தளத்திற்குச் செல்லுங்கள் அதற்கு செங்குத்தாக ஸ்கெட்ச் பயன்முறையில் முதலில் ஒரு மையக் கோட்டை வரையவும் இது முடிந்ததும் ஒரு சிலிண்டரைச் சுழல் மூலம் செய்ய விரும்புகிறோம் எனவே அந்த நோக்கத்திற்காக ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்தி ஒரு கோட்டை வரைகிறேன் இதனால் ஆரம் மீது எனக்கு நல்ல கட்டுப்பாடு இருக்கும் 25 அலகு நீளம் கொண்டதாக நான் வரைவேன் பின்னர் அதை அங்கிருந்து அங்கே நீட்டவும் ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்துங்கள் அதை 75 அலகுகளாக மாற்றவும் பின்னர் மீண்டும் ஒரு வரியை உருவாக்கவும் அது அவ்வாறு செல்கிறது எனவே சுழலும் கட்டளைக்கு எங்களுக்கு எப்போதும் முழுமையான பொருள்கள் தேவை எனவே அது முடிந்ததும் கட்டுப்பாட்டு பொத்தானைப் பயன்படுத்தவும் அந்த வரியைப் பிடிக்கவும் இதேபோல் கட்டுப்பாட்டு பொத்தானை அழுத்திக்கொண்டே அடுத்த வரியையும் மற்றும் அடுத்த வரியைக் கிளிக் செய்க இப்போது சுழல் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் இந்த அச்சைச் சுற்றியுள்ள வரி 1 தானாக ஆகத் தேர்ந்தெடுக்கப்படும் ஏனெனில் நாம் கட்டிய முதல் வரி அந்த மையக் கோடு எனவே இது தானாகவே தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் நாம் அந்த வரியைக் கிளிக் செய்தால் அது அங்கே தேர்ந்தெடுக்கப்படும் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க இது ஒரு சிலிண்டரைக் கட்டுவதற்கான மற்றொரு வழியாகும் இப்போது இந்த சுழற்சிகளைப் பயன்படுத்தி அச்சு சமச்சீர் வடிவவியலை உருவாக்கலாம் இதை இந்த வழியில் ஆரம்பிக்கலாம் இப்போது புதியது பகுதி சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது முன் தளத்திற்குச் செல்லுங்கள் இப்போது நாம் ஒரு அச்சு சமச்சீர் பொருள் கோட்டை உருவாக்குவோம் முதலில் ஒரு மையக் கோடு இது எப்போதும் முதல் வரியாகும் இப்போது மற்றொரு வரியை உருவாக்குங்கள் ஏனென்றால் ஒரு வெற்று குழாய் சிலிண்டரை உருவாக்க விரும்புகிறோம் நாம் ஒரு மையக் கோடு மற்றும் ஒரு செவ்வக இணைப்பு வரைகிறோம் இப்போது கட்டுப்பாட்டு பொத்தானைப் பயன்படுத்தி இதையும் தேர்ந்தெடுக்கவும் இப்போது அம்சங்களுக்குச் சென்று அந்த மையக் கோட்டிற்கு மேலே சுழலும் தளத்தைக் கிளிக் செய்க இப்போது சரி என்பதைக் கிளிக் செய்க அந்த வெற்று சிலிண்டர் நம்மிடம் உள்ளது அடுக்கு சிலிண்டரில் ஆர்வம் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் வடிவவியலைச் சேமிக்க உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் சேமிக்க வேண்டாம் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் சேமிக்க வேண்டாம் இப்போது புதிய ஒன்றைத் திறக்கவும் சுழற்சியைப் பயன்படுத்தி ஒரு அடுக்கு சிலிண்டரை உருவாக்க விரும்புகிறோம் எனவே பகுதியைக் கிளிக் செய்க சரி ஓவியத்திற்குச் செல்லவும் முதல் படி எப்போதும் ஒரு முன் தளத்தில் செங்குத்தாக ஒரு மையக் கோடு வரைக அங்கிருந்து அங்கு இது ஒரு அடுக்கு சிலிண்டராகும் அதாவது ஒரு கோட்டை நாம் கட்ட வேண்டும் கீழே இருந்து கீழே செல்கிறது சரி என்பதைக் கிளிக் செய்யவும் பின்னர் அங்கிருந்து இதில் சேர்க்கவும் எனவே இந்த முழு பொருளும் செய்யப்படுகிறது இப்போது சுழல் தளத்தின் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் இது இந்த மையத்தைச் சுற்றி வருகிறது இதுதான் சுழர்ச்சியின் அச்சு இதை வரியாக நாம் காண முடியும் நாம் சுமார் 360 டிகிரிகளில் ஆர்வமாக இருந்தால் நாம் 360 டிகிரியுடன் செல்கிறோம் இப்போது நாம் 270 டிகிரி மட்டுமே ஆர்வமாக உள்ளோம் நாம் 270 ஐக் கிளிக் செய்கிறோம் சரி பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க நாம் சுழல் செய்தது 270 டிகிரி என்பதால் இந்த பொருளை இவ்வாறு பார்க்கிறோம் இப்போது சமஅளவுக் காட்சியைப் பார்ப்போம் சமஅளவுக் காட்சியைக் காண நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே சென்று அதைக் கிளிக் செய்க டைமெட்ரிக் பார்வை ட்ரிமெட்ரிக் பார்வை போன்ற வேறு எந்தக் காட்சியும் அதும் இப்படியே இருக்கும் இப்போது வெவ்வேறு ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளைக் காண நாம் ஆர்வமாக இருந்தால் இங்கே ஒற்றை பார்வை இரண்டு கிடைமட்டக் காட்சிகள் இரண்டு செங்குத்து காட்சிகள் மற்றும் நான்கு காட்சிகள் போன்ற வேறுபட்ட விஷயங்கள் உள்ளன இந்த நான்கு காட்சியைக் கிளிக் செய்வோம் நாம் காணக்கூடியது இங்கே முன் பார்வை இங்கே மேல் பார்வை இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் வரை நாம் இடது பக்கத்தைப் பார்க்கிறீர்கள் மற்றும் டிரிமெட்ரிக் பார்வை நாம் எதுவாக இருந்தாலும் பார்க்கிறோம் ஒரு நேரத்தில் அனைத்து படங்களையும் வெவ்வேறு காட்சிகளாக நாம் பெறலாம் இப்போது நாம் திரும்பிச் செல்ல விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அங்கு சென்று ஒற்றை ஒன்றைக் கிளிக் செய்க அந்த ஒற்றை ஒன்றிலும் ஐசோமெட்ரிக் பார்வையில் நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் பின்னர் அதைக் கிளிக் செய்க இதுதான் சுழல் மூலம் உருவாக்கும் வழி இப்போது ஒரு அடுக்கு வெற்று உருளை நாம் கட்டமைக்கப் போகிறோம் என்றால் செயல்முறை புதிய கோப்பு பகுதிக்குச் செல்லும் இப்போது முன் தளத்தில் ஒரு மையத்தை வரைந்து அங்கு செல்லுங்கள் இப்போது ஒரு மைய வரியைக் கிளிக் செய்க இது வெற்று உருளையாக இருக்க வேண்டும் எனவே நான் என்ன செய்வேன் ஒன்றைக் கிளிக் செய்வேன் நான் ஒரு முழுமையான ஓவியத்தை உருவாக்க மாட்டேன் ஆனால் ஒரு வரி போன்ற ஒன்றை மட்டும் நாம் உருவாக்குவேன் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே இது ஒரு முழுமையான ஓவியமல்ல நான் கட்டிய கோடுகள் மட்டுமே இப்போது நான் என்ன செய்வேன் நான் இதை முழுவதுமாகத் தேர்ந்தெடுப்பேன் அம்சங்களுக்குச் செல்வேன் சுழல் செய்ய முயற்சிப்பேன் பின்னர் அது ஒரு மூடிய ஸ்கெட்ச் அல்ல என்பதால் ஸ்கெட்ச் தற்போது திறக்கப்பட்டுள்ளது எனக்காட்டும் மெல்லிய அல்லாத சுழல் அம்சத்திற்கு மூடிய ஸ்கெட்ச் தேவை நீங்கள் ஒரு திடமான காட்சிப்படுத்தல் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தடிமன் கொடுக்க வேண்டும் தானாக ஸ்கெட்சை மூட விரும்புகிறீர்களா என்ன நடக்கும் என்று முயற்சிப்போம் நான் ஆம் என்பதைக் கிளிக் செய்தால் சுய வெட்டு உருவாக்காமல் ஸ்கெட்சை மூட முடியாது பின்னர் இது தானியங்கி பரிமாணங்களை கொண்டு அங்கு 10 மிமீ பதிலாக 0 5 மிமீ கொடுக்கலாம் என கூறுகிறது மிக மெல்லிய கூடு ஒன்று ஷூ போன்ற ஒன்றைக் கட்டும் நிலையில் இருக்கும் எனவே நீங்கள் எந்த மூடிய வரைபடங்களையும் கொடுக்கவில்லை என்றால் இந்த பின் இறுதியில் நிரலைக் கொண்டு சில பரிமாணங்களை தானாகவே உருவாக்க முயற்சித்து தருகிறது மற்ற பரிமாணங்களுடன் ஒப்பிடும்போது தடிமன் மிகச் சிறியதாக இருக்கும் இந்த வகையான குழாய்களும் சாத்தியமாகும் நீங்கள் இதை ஒரு கலன் நீர் கலன் போன்ற ஒன்றாக மூட விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது இந்த வட்டத்தைத் தேர்ந்தெடுப்பதாகும் அதில் மீண்டும் பகுதியை எக்ஸ்டுரூட் செய்து நிரப்பவும் எனவே அதை முயற்சிப்போம் எனவே மேல் தளத்திற்கு செல்வோம் இந்த தளத்திற்கு குறிப்பாக செங்குத்தாக அங்கு செல்வோம் இப்போது ஓவியத்திற்குச் செல்லுங்கள் இந்த விஷயத்தை நாம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும்

இப்போது ஒரு வட்டத்தை வரைகிறோம் இப்போது அதே பரிமாணங்களைக் காண்போம் அது முடிந்ததும் நாம் எக்ஸ்டுரூட் தளத்துடன் செல்கிறோம் எந்த திசையில் செல்ல விரும்புகிறோம் என்று பாருங்கள் எனவே அது தலைகீழ் திசையில் தலைகீழ் திசையில் இருக்க வேண்டும் மேலும் 50 மிமீ போன்ற அல்லது 70 மிமீ கொண்டு பொருளை மூடுகிறோம் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் எனவே திடமான பொருள் நிரப்பப்படும்

இப்போது வெற்று கலன் மட்டுமே கட்ட விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் ஒரு வட்டத்தை உருவாக்குங்கள் ஒரு உருளை பகுதியைப் போன்ற குறிப்பிட்ட அளவு தடிமன் வரை கொடுங்கள் அதன் பிறகு ஒரு செவ்வக ஒன்றை உருவாக்கி அதை சுழற்றுங்கள் அதை மற்றொரு எடுத்துக்காட்டுடன் செய்வோம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறது ஒரு மூடபட்ட உருளையாகும் நாம் ஒரு படிப்படியான கலன் கலன் பாணியில் கட்ட விரும்பினால் முன் தளத்தில் அதற்கு செங்குத்தாக ஒரு ஓவியமாக முயற்சி செய்வோம் ஒரு மையக் கோடு நாம் ஒரு கலன் பாணி விஷயத்தை விரும்புகிறோம் எனவே நாம் என்ன செய்வோம் என்பது ஒரு குறிப்பிட்ட வாயிலிருந்து எங்காவது ஒரு கோட்டை எடுப்பதுதான் அது முடிவில் கீழே செல்கிறது இப்போது அது மூடிய ஒன்றல்ல எனவே கன்ட்ரோல் பொத்தானை அழுத்தி இதைத் தேர்ந்தெடுக்கவும் இதுவும் இதுவும் இதுவும் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் முதலாளி தளத்தை சுழற்றுங்கள் ஏனெனில் தடிமன் நாம் குறிப்பிடவில்லை இது ஒரு மூடியது அல்ல 360 டிகிரி ஓ ஏதோ தவறு நடந்துள்ளது முன் தளத்திற்குச் செல்லுங்கள் இப்போது ஒரு சிறிய தடிமன் அதைக் கொடுப்போம் இந்த வழக்கில் ஆஃப்செட் செல்ல சிறந்த வழி இப்போது இது முழுமையானது இதைத் தேர்ந்தெடுத்து அம்சங்களுக்குச் சென்று சுழல் பயன்படுத்துங்கள் சரி என்பதைக் கிளிக் செய்க

நீங்கள் மறுபுறம் பார்த்தால் அது மூடபட்டதாக இருக்கிறது அதன் உள்ளே ஒரு வெற்றிடம் உள்ளது இப்போது இந்த முழு கலத்தின் வெட்டு பிரிவு பார்வையைப் பார்ப்போம் வெட்டு பிரிவு காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள் ஒரு வெற்று கலன் நீங்கள் பொருட்களை உருவாக்கும் வழி இது பொதுவாக பொறியியலில் நாம் குறுகுகின்ற விரிகின்ற வகையான முனைகளை உருவாக்க விரும்பினால் இந்த முனைகள் எப்போதும் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு ஓட்டத்தை துரிதப்படுத்த விரும்பினால் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த முனைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே ஒரு பொதுவான தோராயமான ஓவியத்தை எவ்வாறு உருவாக்குவது என நாம் பார்க்கப் போகிறோம் வழக்கமான முனைகள் ஒரு குறிப்பிட்ட வகையான செயல்பாட்டு உறவுகளைக் கொண்டுள்ளன அவை குருகியிருக்கலாம் அவை விரியும் வகையில் இருக்கலாம் அவை இரண்டும் குறுகுகின்ற விரிகின்ற வகையான முனைகளாக இருக்கலாம் ராக்கெட் என்ஜின்களை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் பின்புறத்தில் வாயுக்கள் வெளியேற்ற எங்கிருந்தாலும் இந்த முனைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அவற்றில் ஒன்றான இந்த முனைகளை உருவாக்குவதற்கான ஒரு எளிய வழி முதலில் ஒரு மையக் கோட்டை வரைய வேண்டும் பின்னர் ஒரு ஸ்ப்லைனைப் பயன்படுத்துவது என்பது எளிதான கட்டுமானமாகும் அந்த பகுதியை நாம் என்ன செய்யப் போகிறோம் மேலும் அந்த பகுதி குறுகலாகவும் அந்த பகுதி விரிவடைகிறதாகவும் உள்ளது எனவே இதை நான் ஒரு வெற்று இடைவெளியுடன் சுற்ற விரும்புகிறேன் எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் ஒரு வெற்று இடைவெளியை விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் இதைத் தேர்ந்தெடுக்கவும் முதலில் இந்த திசையில் அல்ல மாறாக தலைகீழ் திசையில் ஒரு ஆஃப்செட்டை உருவாக்குங்கள் தடிமனான ஒன்று எங்களுக்குத் தேவையில்லை எனவே 1 மிமீ தடிமன் கொன்ட ஒரு குழாய் போல போதுமானதாக இருக்கும் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இப்போது இந்த பகுதியை பெரிதாக்கவும் வரிகளைச் சேர்க்கவும் அங்கிருந்து அங்கு செங்குத்து கோடு இருக்க விரும்புகிறோம் முடிந்தது இதேபோல் இந்த பகுதிக்கு பெரிதாக்கவும் வரிகளைக் கொண்டு அங்கு செல்லுமாறு சேர்க்கவும் இப்போது எங்களிடம் ஒரு முழுமையான மூலப்பட்ட படம் உள்ளது இப்போது தப்பிக்க அழுத்தவும் இந்த முழு விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கவும் அம்சங்களுக்குச் சென்று அதைச் சுழலச் செய்யவும் இந்த குறிப்பிட்ட வடிவம் நம்மிடம் உள்ளது பொறியியல் வடிவமைப்புகள் மற்றும் எண்களின் அடிப்படையில் தொழில்நுட்ப வரைபடம் அதை உருவாக்க வேண்டும் இந்த முனைகளின் வெவ்வேறு பார்வைகளைப் பார்ப்போம் எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் முதலில் செய்ய வேண்டியது முதலில் அதை ஐசோமெட்ரிக் பார்வையில் வைத்திருங்கள் இந்த வித்தியாசமான காட்சிகளைப் பாருங்கள் எனவே முன் பார்வை மேல் பார்வை பக்கக் காட்சி மற்றும் ஐசோமெட்ரிக் பார்வை போன்றவை நமக்கு கிடைக்கும் இப்போது கூட்டு வரைபடங்களுக்கு செல்வோம் எடுத்துக்காட்டாக கூட்டு வரைபடங்களை நாம் முதலில் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது வெவ்வேறு பகுதிகளை உருவாக்குவது பின்னர் அவற்றை ஒன்றாக இணைப்பது எடுத்துக்காட்டாக என்னிடம் சிலிண்டர் போன்ற ஒன்று உள்ளது அதில் ஒரு வட்ட வட்டு உள்ளது அதை நான் அதன்மேல் வைக்க விரும்புகிறேன் அது ஒரு முனையில் ஒட்டச்செய்யப்பட வேண்டும் அதை எப்படி செய்வது எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் செய்வது வழக்கம் போல் முதலில் நாம் வெவ்வேறு பகுதிகளை உருவாக்க வேண்டும் ஒன்று சிலிண்டர் தண்டு மற்றொன்று வட்ட வட்டு நாம் அவர்களை ஒன்றாக இணைக்க விரும்புகிறோம் எனவே அதைச் செய்ய முதலாவது ஸ்கெட்ச் முன் தளம் ஒரு சிலிண்டரை உருவாக்குங்கள் முதலில் நாம் ஒரு வட்டத்தை உருவாக்கப் போகிறோம் இந்த வட்டமின் பரிமாணம் சரியான 20 மிமீ விட்டம் கொண்டதாக இருக்க வேண்டும் எக்ஸ்டுரூட் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் இது சில 100 மிமீ அல்லது 100 யூனிட்டுகளாக இருக்கலாம் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் எங்களிடம் இந்த சிலிண்டர் உள்ளது இப்போது நாம் செய்ய வேண்டியது இதை ஒரு பொருளாக சேமிக்கவும் எனவே part1a போன்றவற்றைக் கொடுத்து சேமிக்கவும் எனவே சிலிண்டர் செய்யப்பட்டது இப்போது புதிய ஒன்றைத் திறக்கவும் மீண்டும் பகுதி வரைதல் சரி என்பதைக் கிளிக் செய்து முன் தளத்திற்குச் செல்லுங்கள் வட்டமான வட்டு வேண்டும் எனவே வட்டம் அங்கு சென்று இந்த வட்ட வட்டு தான் நாம் உருவாக்கப் போகிறோம் அது சிலிண்டரில் மேல் ஏற்றப்பட போகிறது இந்த சிலிண்டரின் வெளிப்புற விட்டம் 20 மி அவ்வாறான நிலையில் எங்கள் வட்டு 20 மிமீ என்று கருதப்படும் அந்த பகுதியின் உள்ளே என்ன உருவாக்கப் போகிறோம் எனவே ஸ்மார்ட் பரிமாணங்கள் சென்று இதைத் தேர்ந்தெடுப்போம் உள்ளே 20 மிமீ இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது ஆனால் அது ஒரு வட்டமான வட்டு எனவே ஒரு வட்ட வட்டு என்பதால் மீண்டும் ஒரு வட்டத்தைத் தேர்ந்தெடுத்து அங்கு செல்லுங்கள் ஒருவேளை அது 45 அலகுகள் ஸ்மார்ட் பரிமாணங்களாக இருக்கலாம் இப்போது வட்ட வட்டு ஒன்றை உருவாக்க விரும்புகிறோம் எனவே அம்சங்களுக்குச் சென்று கன்ட்ரோல் பொத்தானின் மூலம் இந்த இரண்டு விஷயங்களையும் தேர்ந்தெடுக்கவும் எக்ஸ்ட்ரூட் கட்டளைக்குச் செல்லுங்கள் எங்களிடம் ஒரு உருளை வட்டு உள்ளது இப்போது இதை சேமிக்கவும் part1b ஆக ஒரே இடத்தில் சேமிக்கவும் எனவே நாம் இரண்டு பகுதிகளை கட்டியுள்ளோம் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது இந்த இரண்டு பகுதிகளையும் ஒன்றாக உருவாக்க விரும்புகிறோம் இதனால் ஒரு ஒற்றை கூட்டு வரைபடம் ஒன்று பெற முடியும் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்ய வேண்டியது இந்த புதியதைக் கிளிக் செய்க இப்போது கூட்டு வரைபடத்துக்குச் செல்லுங்கள் ஏனென்றால் நாம் ஏற்கனவே கட்டிய பாகங்கள் வைத்து நாம் ஒரு கூட்டு வரைபடம் உருவாக்கப் போகிறோம் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது நீங்கள் அதைச் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட கோப்பகத்தில் நாம் கட்டியெழுப்பிய பகுதிகளை அது தானாகவே தேர்ந்தெடுக்கும் இல்லையெனில் நமக்கு ஆர்வமுள்ள பகுதிகளை பகுதி 1 கன்ட்ரோல் அழுத்தி பகுதி 2 இல் நாம் கிளிக் செய்து திறக்க வேண்டும் பின்னர் அது தானாகவே காண்பிக்கப்படும் இப்போது அவற்றை கிளிக் 1 மூலம் விடுங்கள் இதேபோல் கிளிக் 2 மூலம் அவற்றை விடுங்கள் எனவே இரண்டு பகுதிகளும் ஒரே கூட்டு வரைபடத்தில் ஒன்றாகக் கொண்டு வரப்படுகின்றன இப்போது இதை அதன் மேல் வைக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் விரும்பும் இடத்திற்க்கு இந்த வழியில் நகர்த்தலாம் ஆனால் இவை சிலிண்டரில் மேல் வைக்கப்படவில்லை அவை சுதந்திரமாக நகரும் கூட்டு வரைபடத்தைப் பொறுத்தவரை நாம் செய்ய வேண்டியது இந்த பொருள்களை இணைப்பதாகும் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்ய வேண்டியது மேட் கட்டளை ஒன்று உள்ளது இதைக் கிளிக் செய்க இப்போது இந்த மேற்பரப்பு மற்றும் உள் மேற்பரப்பு அவை ஒருவருக்கொருவர் சந்திக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே நீங்கள் செறிவான துணையை காணலாம் எனவே அதைக் கிளிக் செய்து சரி நீங்கள் செய்து முடித்ததும் இந்த பொருள் அதற்க்குச் செறிவாக மட்டுமே செல்ல முடியும் ஆனால் இந்த வட்ட தட்டை இந்த திசையில் இணையாக நகர்த்த முடியாது எனவே நீங்கள் அதை நகர்த்த முயற்சித்தாலும் இது செறிவான வழியில் மட்டுமே செல்கிறது அது வேறு எங்கும் செல்ல முடியாது இப்போது இந்த முழு விஷயத்தையும் ஒன்று சேர்க்க விரும்புகிறோம் அதை இங்கிருந்து ஒரு முனையில் சேர்க்கவும் உதாரணமாக இதை இந்த முடிவில் வைக்க விரும்புகிறேன் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சரி என்பதைக் கிளிக் செய்த பிறகு இப்போது மீண்டும் மேட் ஐ சொடுக்கவும் கட்டளை மேற்பரப்புகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும் அந்த நோக்கத்திற்காக இதை நாம் சுழற்றலாம் இந்த கட்டுப்பாடு பொத்தானை அழுத்தி வைத்து கொண்டு இந்த மேற்பரப்பு மற்றும் இந்த மேற்பரப்பு தேர்ந்தெடுக்கவும் அதை மீண்டும் செய்வோம் இதுதான் பொருள் இப்போது இந்த வட்டம் வட்டில் எதுவாக இருந்தாலும் இந்த மேற்பரப்போடு ஒன்றாக இருக்க வேண்டும் அதைச் செய்ய நாம் செய்ய வேண்டியது மேட் ஐ சொடுக்க வேண்டும் இந்த மேற்பரப்பைத் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் மேற்பரப்பைத் தேர்ந்தெடுத்ததும் அது சிறப்பிக்கப்படும் பின்னர் இந்த மேற்பரப்புக்குச் சென்று கிளிக் செய்க இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றியவை எனவே இந்த ஒன்றியது கட்டளை முடிந்ததும் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது உங்களிடம் அந்த பொருள் உள்ளது இப்போது நீங்கள் அதை நகர்த்த விரும்பினாலும் அது அந்த பொருளிலிருந்து வெளியேறாது இப்போது நீங்கள் சரி என்பதைக் கிளிக் செய்தால் அது கூடியிருக்கும் எனவே என்னால் அதை நகர்த்த முடியாது இப்போது நான் அதை இங்கே சேர்க்க விரும்பவில்லை ஆனால் நான் அதை மறுபக்கத்தில் சேர்க்க விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக அதை மீண்டும் செய்வோம் முதலில் இந்த பொருளை எளிதில் நகர்த்துவதற்காக நான் அதை செயல்தவிர்க்கிறேன் நான் செய்ய விரும்புவது இந்த மேற்பரப்பு மற்றும் இந்த மேற்பரப்பு ஒன்றிணைவாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்ய வேண்டியது மேற்பரப்பில் சரி என்பதைக் கிளிக் செய்க செயல்தவிர்க்கவும் எனவே மேட் ஐ சொடுக்கவும் அந்த மேற்பரப்பை எடுக்கவும் கன்ரோல் அழுத்தி இந்த மேற்பரப்பை எடுக்கவும் பின்னர் சரி இதுதான் இந்த பொருளை நாம் உருவாக்கக்கூடிய வழி இப்போது இங்கே மேலும் ஒரு வட்டு வைத்திருக்க விரும்புகிறோம் நாம் இன்னும் ஒரு விஷயத்தை மீண்டும் வரைய வேண்டியதில்லை அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மீண்டும் அதே பகுதியை இதில் செருகலாம் இப்போது இந்த மேற்பரப்புகளை நாம் செய்ய வேண்டியதை இணைக்க விரும்புகிறேன் சரி மேட் ஐ சொடுக்கவும் இந்த மேற்பரப்பு மற்றும் இந்த மேற்பரப்பின் உள்பகுதியை நாம் துணையாக இருக்க விரும்புகிறோம் எனவே இந்த ஒரு பொருளை இதன் மேல் நகர்த்த முடியும் இப்போது நான் என்ன செய்ய விரும்புகிறேன் இது அதோடு இணைக்கப்பட வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் இந்த மேற்பரப்பையும் இந்த மேற்பரப்பையும் ஒன்றினைய இணைக்கிறோம் இது தான்இந்த கூட்டு வரைபடத்தை நாம் உருவாக்கும் வழி இப்போது இந்த மேற்பரப்பில் ஒரு தொடுகோடு போன்ற ஒன்றைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் அந்த மேற்பரப்பில் மட்டுமே தொட விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை மீண்டும் பகுதி b ஐ செருகவும் எனவே இது நம்மிடம் உள்ள பொருள் இப்போது இந்த மேற்பரப்பு தொடுவை ஒரு சிலிண்டர் போன்றவற்றுடன் இணைக்க விரும்புகிறேன் இது சிலிண்டர் ஆனால் தொடுநிலை மட்டுமே தேவை சரி என்பதைக் கிளிக் செய்ய விரும்புகிறேன் எனவே இந்த பொருள் எப்போதும் எங்கும் நகர முடியும் ஆனால் அது எப்போதும் அந்த மேற்பரப்பில் தொடுநிலையில் இருக்கின்றது நான் எதைச் செய்தாலும் அது எப்போதும் அந்த மேற்பரப்பில் தொடுவாக இருக்கும் இப்போது இந்த மேற்பரப்பை இந்த மேற்பரப்புடன் இணைக்க விரும்புகிறேன் அது ஒன்றுக்கொன்று தொட வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்

இந்த மேற்பரப்பையும் இந்த மேற்பரப்பையும் கிளிக் செய்தவுடன் அவை ஒன்றிய வகையான மேற்பரப்பு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இதுதான் இதைத் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் இப்போது சரி என்பதைக் கிளிக் செய்க அது முடிந்ததும் நீங்கள் இந்த பொருளை நகர்த்த விரும்பினால் அது அந்த மேற்பரப்பை மாற்றி அந்த மேற்பரப்புக்கு தொடுநிலையாக மட்டுமே சுழலும் ஒரு எளிய கூட்டு வரைபடத்தை நாம் உருவாக்குகிறோம் அடுத்த வகுப்பில் குழாய்கள் வெற்று குழாய்கள் இந்த குழாய்களின் மீது மரையிடுதல் தயாரிப்பது எவ்வாறு என்பது பற்றி அறிந்து கொள்வோம்